இப்போது நீர் உந்தும் பயன்பாடுக்கான இயக்க அழுத்த உயரத்தை எப்படி கணக்கிடப்போகிறோம் என்பதை பார்ப்போம் மொத்த இயக்க அழுத்த உயரமானது சக்சன் ஹெட் hs கூட்டல் டிஸ்சார்ஜ் ஹெட் hd மற்றும் கூடுதலாக உராய்வு இழப்பிற்கான மெய்நிகர் அழுத்த உயரக் கூறு என நமக்கு தெரியும் இப்போது இந்த hs hd இரண்டு கூறுகளும் இயல்பிய ஆளவீடுகளினால் அதாவது நேரடியான இயல்பிய அளவீடுகளினால் அளவிடப்படுகிறது இருந்தபோதிலும் hf என்பது இயல்பியல் ரீதியாக அல்லது நேரடியாக அளவிட முடியாது ஏனெனில் அது மெய்நிகர் அளவு அது உராய்வு இழப்பை குறிக்கிறது அதனை நீங்கள் மதிப்பிட்டாக வேண்டும் இப்போது இந்த அளவுகளை எப்படி கணக்கிட போகிறோம் என்பதை பார்ப்போம் இந்த hs மற்றும் hd பகுதிகளை பார்ப்போம் இது எளிதாக கணக்கிடும் பகுதி பின்னர் நாம் அழுத்த உயரத்தின் உராய்வு இழப்பை எப்படி மதிப்பிட போகிறோம் என்று பார்ப்போம் தாழ்நிலையில் ஒரு நீர்த்தொட்டியை கருதுவோம் அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது நாம் இதிலிருந்து நீரை எடுத்து மேல்நிலை நீர் தொட்டிக்கு ஏற்ற வேண்டும் ஒரு குழாயை இப்போது கொள்வோம் அது உறிஞ்சும் குழாய் எனப்படுகிறது அது மையநீக்க விசை உந்திக்கு செல்லும் இதுதான் மையநீக்க விசை உந்தி இது உறிஞ்சும் குழாய் மேலும் மையநீக்கவிசை உந்தியின் மறு பகுதியில் மற்றொரு குழாய் உள்ளது அது வெளியேற்றும் குழாய் மற்றும் இது மேல்நிலை நீர் தொட்டிக்கு இவ்வாறு நீரை வெளியேற்றும் இந்ந முறைகளில் அழுத்த உயரங்கள் என்ன உறிஞ்சும் குழாயின் அடிப்பகுதியில் இருந்து உந்தியின் மைய அச்சு வரையிலான உயரத்தை நிவர்த்தி செய்யும் அழுத்தம் சக்சன் ஹெட் என அழைக்கப்படுகிறது இதனை குறித்துக்கொள்வோம் முழு நீரும் உறிஞ்சும் குழாயினுள் விளிம்பு பகுதி வரை இருக்கும் எனவே உறிஞ்சும் குழாயின் விளிம்பு பகுதியில் இருந்து உந்தியின் மைய அச்சு வரை நீரை உயர்த்த தேவைப்படும் அழுத்தம் சக்சன் ஹெட் hs உந்தியின் மேலிருந்து அதாவது உந்தியின் மைய அச்சில் இருந்து நீர் ஏற்ற முடிந்த அதிகபட்சமான உயரம் டிஸ்சார்ஜ் ஹெட் hd ஆகும் இந்த முறையில் இது மொத்த ஏற்றம் அதாவது நீர் ஏற்றப்பட்ட கூடிய மொத்த உயரம் hshd ஆகும் இது மொத்த இயல்பிய அழுத்த உயரம் hdhs ஆகும் இப்போது மற்றொரு நிகழ்நிலையை கருதுவோம் அதில் நீங்கள் நீரை தொட்டியில் இங்கு காட்டியபடி கொள்வீர்கள் எனவே இந்த நீர்த்தொட்டியுடன் இந்த முறையில் நீர் நிரம்பிய குழாய் இணைக்கப்பட்டிருக்கும் மேலும் இது பொது புவி குறிப்பிக்கு மேல் ஒரு உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் நீர் தொட்டியின் வெளியீட்டில் இருந்து உந்திக்கு இந்த முறையில் பாயும் எனவே உந்திக்கு உள்ளீடு இவ்வாறு இருக்கும் அப்போது உந்தி ஆனது பகுதி குழாய்க்கு இந்த முறையில் உறிஞ்சப்படும் நீரானது உந்தி இருக்கும் மட்டத்தைவிட உயர்நிலையில் இருக்கலாம் என்று அறிந்து கொண்டிருக்கலாம் அதாவது உந்தி உந்தவேண்டிய நீரானது இந்த முறையில் அதிக உயரத்தில் இருக்கும் வெளியேற்றும் தொட்டியானது நீர் உள்ள தொட்டியைவிட சற்று அதிக உயரத்தில் இருக்கும் ஆனால் குழாய் இணைப்புகள் இவ்வாறு இருக்கும் எனவே நாம் பகுதி அழுத்த உயரங்கள் மற்றும் வெளியேற்றும் அழுத்த உயரங்கள் என்னவென பார்ப்போம் அதற்காக குழாயின் முனையை எடுப்போம் மற்றும் நீர் உள்ள பகுதி அல்லது உறிஞ்சும் பகுதியில் உள்ள குழாயின் மையப்பகுதியை எடுப்போம் அதனை hs என அழைப்போம் முடியாதபட்சத்தில் குழாயின் முனைப்பகுதியை எடுப்போம் மற்றும் குழாயின் மையத்தில் சக்சன் ஹெட் யை கொள்வோம் இப்போது உச்சமான உயரத்தில் உந்தியின் மையப்பகுதியில் இருந்து நீர் உந்தப்படுவதாக கொள்வோம் இது வெளியேறும் பகுதியின் வெளியேற்றும் அழுத்த உயரம் உண்மையில் இங்கு நீரானது இந்த மட்டத்தில் இருந்து இந்த மட்டத்துக்கு உந்தப்படுகிறது நீங்கள் உச்சபட்ச புள்ளியை எடுத்தால் நீரானது இந்த குறைந்த மட்டத்தில் இருந்து அந்த பெரும மட்டத்துக்கு உந்தப்படுகிறது இந்த உயரங்களின் வேறுபாடுகள் நீர் உந்தப்படுத்துதலாகும் ஆற்றலானது hd - hs வேறுபாட்டு உயரத்திற்கு நீரை பரிமாற்ற தேவைப்படும் இந்த முறையில் மொத்த இயல்பிய அழுத்த உயரம் hd hs அல்ல இது hd - hs ஆகும் நீர் உள்ள உறிஞ்சும் பகுதியினால் குழாயின் மைய அச்சுக்கு மேல் குழாய் இணைப்புகள் உள்ளன எனவே அங்கு நேர்மறையான அழுத்தம் உள்ளது அது நீரை தள்ள உந்திக்கு உதவி செய்யும் இதுதான் நேர்மறையான அழுத்தம் அது உந்திக்கு வெளியேற்றும் அழுத்த உயரத்திற்கு நீரை உந்த உதவும் எனவே இந்த விதமான நிலையில் அதனை மொத்த இயல்பிய அழுத்த உயரம் hd - hs என நீங்கள் பார்க்கலாம் இருந்தபோதிலும் இந்த முறையில் பூமிக்கடியில் நீர் தேக்கி இருந்தால் ஆழ்துளை கிணறு போல நீர் உள்ள பகுதி பூமிக்கடியில் இருந்தால் இதுதான் மொத்த அழுத்த உயரம் இது வெளியேற்றும் அழுத்த உயரம் கூட்டல் சக்சன் ஹெட் என வரும் இந்த சக்சன் ஹெட்டும் வெளியேற்றும் அழுத்த உயரமும் எப்போதுமே கூட்டப்படும் நாம் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டுக்கு எவ்வாறு நீர் உள்ள தொட்டியும் வெளியேற்றப்படும் தொட்டியும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை பொறுத்து இயல்பான அளவீடுகளிலிருந்து வெளியேற்றும் அழுத்த உயரத்தையும் சக்சன் ஹெட் யையும் கணக்கிட வேண்டும் என பார்த்தோம் நாம் இப்போது உராய்வு இழப்பை கொடுக்கக் கூடிய சமமான அழுத்த உயரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு அனுபவ தொடர்பை பயன்படுத்த வேண்டும் இது வைஸ்பெக்கினால் முன்மொழியப்பட்டது டார்கி வைஸ்பெக் சூத்திரம் அது இவ்வாறு கொடுக்கப்படும் hf என்பது அழுத்த உயரம் அது உராய்வு இழப்பிற்கு சமமானது hf ஆனது உராய்வு காரணி f பெருக்கல் மொத்த குழாயின் நீளம் L வகுத்தல் உட்புற விட்டம் d பெருக்கல் u2 2g ஆகும் u என்பது பாய்மத்தின் பாய்வுக்கான திசைவேகம் ஆகும் g என்பது புவியீர்ப்பு முடுக்கம் 9 81 ms2 ஆகும் எனவே இது டார்கி வைஸ்பெக் சூத்திரம் நான் பல்வேறு மாறிகளை பட்டியலிடுகிறேன் hf என்பது அழுத்த உயர இழப்பு அது மீட்டரில் இருக்கும் f என்பது உராய்வு காரணி இது ஒன்றைவிட குறைவான அளவாக இருக்கும் L என்பது மீட்டரில் குழாயின் நீளம் D என்பது குழாயின் உட்புற விட்டம் இதுவும் மீட்டரில் இருக்கும் U என்பது பாய்மத்தின் பாய்வு திசைவேகம் அது ms இல் இருக்கும் g என்பது புவியீர்ப்பு முடுக்கம் அது ms2 என இருக்கும் இப்போது இந்த பண்புக்கூறுகளில் g u d L ஆகியவை அளவிடக்கூடியவை L நீளமும் d விட்டமும் அளவிடக்கூடியவை பாய்மத்தின் பாய்வு திசைவேகமும் அளவிடப்படக்கூடியது f உராய்வு காரணி தான் எளிதில் அளவிட முடியாதது நம்மிடம் மற்றோரு அனுபவ தொடர்பு உள்ளது அது கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரம் என அழைக்கப்படுகிறது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி உராய்வு காரணி பெறப்படும் இதுதான் மதிப்பிட கடினமாக இருந்தது ஆனால் இன்று கணிப்பொறி மற்றும் கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரம் மூலமாக எளிதில் உராய்வு காரணியை கண்டுபிடிக்கலாம் உராய்வு காரணியை பயன்படுத்தி அதாவது டார்கி வைஸ்பெக் சூத்திரத்தில் பதிவிட்டு அழுத்த உயர இழப்பை கண்டுபிடிக்கலாம் இந்த அழுத்த உயர இழப்பை பயன்படுத்தி அதாவது மொத்த இயக்க அழுத்த சூத்திரத்தில் பதிலிட்டு மொத்த இயக்க அழுத்த உயரத்தை பெறலாம் இந்த மொத்த இயக்க அழுத்த உயரம் மூலமாக பயன்பாட்டுக்கு தேவையான நீரழுத்த திறனை பெறலாம் இப்போது எப்படி உராய்வு காரணியை கண்டுபிடிப்பது எனப்பார்க்கலாம் உராய்வு காரணி எந்த மாதிரியான பாய்ம பாய்வு என்பதை பொறுத்தது பாய்மம் என்பது அமுக்க இயலாத ஒன்று நாம் நீர் உந்துதலை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம் பாய்மம் அமுக்க இயலாதது அது உருளை வடிவ குழாயின் வழியாக பாய்வதாக கொள்வோம் விட்டம் மாற்ற முடியாதது நாம் இந்த இரண்டு பாய்வுகளை கருதுவோம் வரிச்சீர் பாய்வு மற்றும் வரிச்சீரற்ற பாய்வு ரேனால்ட்ஸ் எண் ஆனது பாய்வை வரிச்சீரானதா அல்லது வரிச்சீரற்றதா என்பதை காட்டும் நாம் பாய்வை வரிச்சீர் பாய்வாக கருதுவோம் எனவே உராய்வு காரணி f ஆனது 64 வகுத்தல் ரேனால்ட்ஸ் எண் எனும் எளிய சமன்பாடு வழியாக கொடுக்கப்படுகிறது ரேனால்ட்ஸ் எண் uxυ எனக்கொடுக்கப்படுகிறது υ என்பது இயங்கு பாகுநிலை u என்பது பாய்மத்தின் திசைவேகம் x என்பது குழாயின் உட்புற விட்டம் அது d ஆகும் υ என்பது இயங்கு பாகுநிலை மற்றும் நீருக்கு இதன் மதிப்பு 0 55x10 6 m2sec ஆகும் எனவே நாம் இதனை ரேனால்ட்ஸ் எண் கண்டுபிடிக்க பயன்படுத்தலாம் இதனை வரிச்சீர் பாய்வுக்கான சமன்பாட்டில் பதிலிட்டு உராய்வு காரணி கண்டுபிடிக்கலாம் இப்போது இது வரிச்சீரற்ற பாய்வாக இருந்தால் அதற்கு வேறொரு அனுபவ தொடர்பை பயன்படுத்த வேண்டும் அதாவது மற்றொரு கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் கோல் ப்ரூக் சூத்திரத்தை கோல்ப்ரூக் மற்றும் ஒயிட் முன்மொழிந்தனர் பின் அவைகள் கணிப்பொறி வந்தபின் பிரபலமடைந்தன கணிப்பொறிகள் இந்த சமன்பாடுகளின் தீர்வுகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகின்றன கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை பாருங்கள் அது இது மாதிரி இருக்கும் நான் முதலில் இதனை எழுதிக்கொள்கிறேன் இது மிகவும் ஆழமான சமன்பாடு இதற்கு பகுத்தாய்கிற தீர்வுகளை காண முடியாது 1√f ல் f என்பது உராய்வு காரணி அது 2log10εd3 72 51R√f என்பதற்கு சமம் இதற்கு பகுத்தாய்கிற தீர்வு கிடையாது ஆனால் தீர்வு காண வேண்டும் இதன் மதிப்பை மறுசெய்கை மூலம் பெறலாம் திரும்ப திரும்ப பல மதிப்புகளை மறு செய்கை செய்வதன் மூலம் உராய்வு காரணியை கண்டுபிடிக்கலாம் நான் அதனை எவ்வாறு செய்வது என்பதை சுருக்கமாக கூறுகிறேன் இதற்காக கணிப்பொறிகள் தேவைப்படுகின்றன கணிப்பொறி வழியிலான வடிவமைத்தல் வந்த பிறகே இந்த சூத்திரம் பிரபலமடைந்தது மேலும் அது டார்கி வைஸ்பெக் Darcy-Weisbach சூத்திரத்தில் இட்டு கண்டறியப்பட்டது இப்போது புதிய மாறியை கொண்டு வருகிறேன் அதனை ε என்கிறேன் இது εd ரஃ ப்னஸ் விகிதம் என அழைக்கப்படுகிறது இது உராய்வை பொறுத்தது உராய்வு நீர் பாயும் குழாயின் உட்புற பகுதியின் மென்மை தன்மையை பொறுத்தது உண்மையில் ε என்பது குழாயின் உட்புற சுவர்களுக்கிடையையான பரப்பின் மேல் உள்ள மேடுகளின் உயரமாகும் இது வகுத்தல் உட்புற விட்டம் ரஃ ப்னஸ் விகிதம் ஆகும் எனவே இது கடினத்தன்மை அளவை கொடுக்கும் இதனை முக்கியமான பொருட்களுக்கு மிமீ ல் பயன்படுத்தலாம் பிவிசிக்கு 0 எனவே தற்போது நிறைய பயன்பாடுகளுக்கு பிவிசி பயன்படுத்தப்படுகிறது இதன் உட்புறபகுதி மென்மையானது ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ம் சில நேரங்களில் பயன்படுத்தப்படும் சில இடங்களில் இது பயன்படுகிறது இதற்கு மதிப்பு 0 012 ஆகும் எஃகுகிற்கு 0 1 மென்மையான கான்கிரீட்க்கு 0 4 ஆகும் எனவே அதிக பாய்வு உள்ள இடங்களில் மென்மையான கான்கிரீட் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த மதிப்புகளை கொண்டு ரஃப்னஸ் விகித மதிப்பை கண்டறியலாம் மேலும் இதன்மூலம் ரேனால்ட்ஸ் எண்ணை இந்த முறையில்அறியலாம் இந்த மொத்த சமன்பாட்டில் தெரியாத மதிப்பு கொண்டது f ஆகும் அதற்கான தீர்வை கண்டறிய வேண்டும் பகுப்பாய்வு முறையில் அதனை கண்டறிய முடியாது மறுசெய்கை கணக்கீடு மூலமாக அறிய முடியும் அநேகமாக ஆக்டேவ் அல்லது மேட்லேப் பயன்படுத்தி எவ்வாறு f யை கண்டுபிடிக்கலாம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் எப்படி பாய்வானது வரிச்சீர் அல்லது வரிச்சீரற்றது என அறிவது அதற்காக ரேனால்ட்ஸ் எண் கணக்கிட வேண்டும் ரேனால்ட்ஸ் எண் Rஆனது 2000 ஐ விட குறைவாக இருந்தால் அது வரிச்சீர் பாய்வாக இருக்கும் ரேனால்ட்ஸ் எண்ணின் மதிப்பு 4000ஐ விட அதிகமாக இருந்தால் தெளிவாக வரிச்சீரற்ற பாய்வாக இருக்கும் 2000 க்கும் 4000 க்கும் இடைப்பட்ட மாறும் பகுதிக்கு உராய்வு காரணி தெளிவாக மதிப்பிடப்படவில்லை முடியாத பட்சத்தில் பாய்வு மாறும் பகுதியில் இருந்தால் இரண்டில் எது அதிகமோ அது எடுக்கப்படும் எனவே 2000க்கும் 4000க்கும் இடைப்பட்ட ரேனால்ட்ஸ் எண் இருக்கும் பகுதியில் உராய்வு காரணி இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டறியப்படுகிறது முடியாத பட்சத்தில் அதிக உராய்வு காரணி எடுக்கப்படுகிறது மற்றொரு முக்கிய பயிற்சி கோல்ப்ரூக் சூத்திரத்திற்கு தீர்வு காண்பது எப்படி எப்படி உராய்வு காரணியை கொடுக்கப்பட்ட ரஃப்னஸ் விகிதம் மற்றும் ரேனால்ட்ஸ் எண்ணுக்கு கண்டுபிடிப்பது இலக்கமுறை தீர்வுகள் வருவதற்கு முன்னால் நோமொகிராப்பினால் பரிந்துரைக்கப்பட்ட மூடி விளக்கப்படங்கள் பயன்படுத்தப்பட்டன அதனை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் இணையதள உலாவிக்கு சென்று கூகிளில் மூடி விளக்கப்படங்கள் என தேடினால் இதேபோன்ற வரைவுகளை பார்க்கலாம் இவைகள் நோமொகிராப்புகள் அடிப்படையில் கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை குறிக்கும் வரைபடங்களாகும் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது இதனை நீங்கள் தொகுப்பான வரைவுகளாக பார்க்கலாம் ஒவ்வொரு வரைவுகளும் வெவ்வேறான ரஃப்னஸ் விகிதங்களுக்கானது எனவே கொடுக்கப்பட்ட ரஃப்னஸ் விகிதத்திற்கு இதுதான் உராய்வு காரணி தோற்ற வடிவமானது ரேனால்ட்ஸ் எண் மாற்றதிற்கானது x அச்சில் ரேனால்ட்ஸ் எண் குறிக்கப்பட்டுள்ளது இந்த ரேனால்ட்ஸ் எண்ணை அச்சில் 1000லிருந்து 10ன் அடுக்கு 7வரை கொடுக்கிறேன் ரேனால்ட்ஸ் எண்ணை குறித்தபிறகு 1000 வரை வரிச்சீர்பாய்வுக்கான சமன்பாடாக இதனை பார்க்கலாம் 2000 கடந்த பிறகு இந்த 4000 வரும் போது வரிச்சீரற்ற பாய்வு மாதிரிகளுக்காக பார்க்கலாம் இந்த பகுதியில்தான் கோல்ப்ரூக் சமன்பாடு பயன்படுத்தப்படும் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 2 மாதிரிகளில் எது அதிகமோ அது முடியாத பட்சத்தில் பயன்படுத்தப்படும் அதற்காகத்தான் இங்கு இதனை செய்திருக்கிறோம் மற்றும் ஆக்டேவ் பயன்படுத்தி பெறப்பட்ட மூடி விளக்கப்படங்களையும் பார்த்தோம் அங்கு இருக்கும் மூடி விளக்கப்படத்தை பார்த்தால் கோட்பாடு மூலமும் பெறப்பட்டதை போன்றே இருக்கும் இங்கு உற்று நோக்கினால் இதுதான் வரிச்சீர் பாய்வுக்கான பகுதி இந்த கோடு ரேனால்ட்ஸ் எண் 2000 எனக்குறிக்கும் இந்த பகுதி வரிச்சீரற்ற பகுதி இங்குதான் வரிச்சீரற்ற பாய்வு மாதிரிகளை பயன்படுத்த முடியும் இதுதான் மாறும் பகுதி 2000க்கும் 4000க்கும் இடைப்பட்டது இதுதான் 2000 இது ரேனால்ட்ஸ் எண் 2000க்கு சமமான கோடு இப்போது இதில் ஒவ்வொரு கோடும் வெவ்வேறான ரஃப்னஸ் விகிதத்திற்கானது எனவே εd ஆனது 0 001 0 004 ஆகும் εd என்பது ரஃப்னஸ் விகிதம் இது 0 001 0 04 என வரும் எனவே இப்படியாக நோமொகிராப்களை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் Rudυ எனும் தொடர்பு மூலம் ரேனால்ட்ஸ் எண்ணை கணக்கிடுவோம் υ என்பது இயங்கு பாகுநிலை மேலும் ரஃப்னஸ் விகிதத்தை பொறுத்து நீங்கள் குறிப்பிட்ட வரைவை தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் செங்குத்து கோடு வெட்டும் புள்ளியை எடுப்போம் மேலும் நீங்கள் உராய்வு காரணியை பெறலாம் இப்படியாகத்தான் உராய்வு காரணியை கண்டுபிடிக்க நீங்கள் மூடி விளக்கப்படங்களை பயன்படுத்தலாம் உராய்வு காரணியை டார்கி வைஸ்பெக் சமன்பாட்டில் பதிவிட்டு உராய்வு அழுத்த உயர இழப்பை கண்டுபிடிக்கலாம் நாம் கோல்ப்ரூக் ஒயிட் சூத்திரத்தை கணிப்பொறியாக்கம் மற்றும் இலக்கமுறை வழிமுறைகள் கொண்டு மாணவர்கள் மற்றும் பொறியாளர்கள் இடையே பிரபலமாக உள்ள மேட்லேப் போன்றவற்றை பயன்படுத்தி மறுசெய்கைகள் முறைகளால் எளிதில் தீர்க்கலாம் அதைத்தான் நாம் இப்போது ஆக்டேவ் போன்ற அமைப்புகள் பயன்படுத்தி பார்க்கலாம்